ஆர்த்தோகிராஃபிக் புரொஜெக்ஷன்ஸ் I பகுதி 1 அனைவருக்கும் வணக்கம் இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் நான் ராஜாராம் லக்கராஜு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஐஐடி கரக்பூர் இன்றையிலிருந்து மாடியுள் எண் 03 லெக்ச்சர் எண் 21ல் ஆர்த்தோகிராஃபிக் புரொஜெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் கடைசி இரண்டு வகுப்புகளில் வடிவியல் கட்டுமானங்கள் பற்றிய அறிமுகம் மற்றும் கோனிக் செக்சன்ஸ் பற்றி பார்த்தோம் இனிமேல் 2 தொகுதிகளில் ஆர்த்தோகிராஃபிக் புரொஜெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் அவை எண் 3 மற்றும் 4 ஆகும் டி பட் எழுதிய இன்ஜினியரிங் டிராயிங் மற்றும் பஞ்சால் மற்றும் பிற புத்தகங்கள் நம்முடைய பாடநூல் ஆகும் ஆர்த்தோகிராஃபிக் புரொஜெக்ஷன்ஸ் சம்பந்தமான பாடத்தை ஆன்லைனில் வழங்கிய பேராசிரியர் அகிலேஷ் குமார் மௌரியாக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி பெரும்பாலான ஸ்லைடுகளில் தகவல்கள் அவரது படைப்புகளால் ஈர்க்கப்பட்டு அவரது அனுமதியுடன் எடுக்கப்படுகின்றன ஆர்த்தோகிராஃபிக் புரொஜெக்ஷன்ஸ் என்றால் என்ன என்று முதல் கேள்வி எழும் ஆர்த்தோகிராஃபிக் புரொஜெக்ஷன்ஸ் என்பது ஒரு தொழில்நுட்ப வரைபடமாகும் இதில் ஒன்றுக்கொன்று செங்குத்தான தளங்களில் இருந்து ஒரு பொருளின் வெவ்வேறு தோற்றத்தை காண்பதாகும் எனவே இது வெவ்வேறு தோற்றங்களை காட்டும் ஒரு நுட்பமாகும் HP என்று குறிக்கப்படும் கிடைமட்ட தளம் VP என்று குறிக்கப்படும் செங்குத்து தளம் PP என்று குறிக்கப்படும் பக்கவாட்டு தளம் ஆகியவை நாம் பயன்படுத்தும் வெவ்வேறு ரெஃபரன்ஸ் தளங்களாகும் கிடைமட்ட தளம் செங்குத்து தளம் பக்கவாட்டு தளம் போன்றவற்றை குறிப்பதற்கு சில நிலையான வழிமுறைகள் உள்ளன வெவ்வேறு தோற்றங்கள் கொண்ட ஒரு வரைபடத்தின் முன்பக்க தோற்றம் செங்குத்து தளத்தில் பிரதிபலிக்கப்படுகிறது மேல் பக்க தோற்றமானது கிடைமட்ட தளத்தில் பிரதிபலிக்கப்படுகிறது பக்கவாட்டு தோற்றமானது ப்ரொபைல் தளத்தில் கிடைக்கிறது உதாரணமாக ஒரு செவ்வக பெட்டகத்தை எடுத்துக் கொள்வோம் அதன் பக்கங்கள் A B மற்றும் C ஆகும் இந்த பெட்டகத்தின் எறியத்தை நாம் பார்க்கலாம் ஒரு ஒளிரும் விளக்கை எடுத்துக் கொள்வோம் செங்குத்தாக உள்ள ஒரு தாள் போன்ற தளத்தில் A என்ற பக்கத்தை ஏறிவதாக கொள்க அவ்வாறு செய்கையில் இந்தப் பொருளின் பின் பக்கம் பக்கவாட்டு தோற்றம் மேல் பக்க தோற்றம் ஆகியவற்றை நாம் பார்க்க முடியாது A என்ற ஒரே ஒரு முன் பக்க தோற்றத்தை மட்டுமே பார்க்க முடியும் ஏதாவது ஒரு ஒளிரும் விளக்கை கொண்டு அதன் ஏறியத்தை பெறும்பொழுது A என்ற பக்கம் மட்டுமே தெரியும் இதுவே அந்த செங்குத்து தளத்தில் பெறப்பட்ட மேற்பரப்பின் எறியம் ஆகும் இங்கே ஒரு செங்குத்து தளத்தில் படத்தில் காட்டியுள்ளவாறு இது எறியப்படுகிறது அதைப்போலவே இந்த செவ்வக பெட்டகத்தை மேலிருந்து பார்த்தால் அல்லது மேலிருந்து ஒரு ஒளிரும் விளக்கை பாய்ச்சினால் A மற்றும் B என்ற பக்கங்களை நாம் பார்க்க முடியாது அதன் மேல் பக்க தோற்றத்தை கிடைமட்ட தளத்தில் நாம் பெறலாம் C என்பது ஒரு செவ்வகம் போன்ற வடிவம் ஆகும் C என்ற பக்கத்தின் ஒவ்வொரு முனையும் கிடைமட்ட தளத்தில் நாம் பெற்ற செவ்வகத்தின் முனைகளுடன் ஒத்துப் போகும் ஆனால் ஒரே நேர் கோட்டில் உள்ள இரண்டு புள்ளிகளை மேலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு புள்ளியாக மட்டுமே தெரியும் இதையே நாம் கிடைமட்ட தளம் என்று அழைக்கிறோம் இந்த கிடைமட்ட தளத்தில் மேற்பக்க தோற்றத்தை நாம் காண்கிறோம் எனவே மேற்பக்க தோற்றம் கிடைமட்ட தளத்தில் எறியப்படுகிறது அதைப்போலவே பக்கவாட்டு தோற்றமும் பக்கவாட்டு தளம் அல்லது ப்ரொபைல் தளத்தில் எறியப்படுகிறது உதாரணமாக செவ்வக பெட்டகத்தின் பக்கவாட்டில் B என்ற பக்கம் உள்ளது அதை அந்த பக்கவாட்டு திசையில் நாம் காணலாம் ஆனால் A மற்றும் C என்ற பரப்புகளை நாம் பார்க்க முடியாது எனவே இந்த பக்கவாட்டு தோற்றமானது ப்ரொபைல் தளத்தில் பெறப்படுகிறது இது B என்ற செவ்வகம் போன்று இருக்கும் இந்த தளமே பக்கவாட்டு தளம் அல்லது ப்ரொபைல் தளம் என்றழைக்கப்படுகிறது வெவ்வேறு தோற்றங்களான பக்கவாட்டு தோற்றம் முன் பக்க தோற்றம் மற்றும் மேல் பக்க தோற்றம் ஆகியவை பெறப்படுகின்றன ஒளிரும் விளக்கை கொண்டு பக்கவாட்டு தோற்றம் முன் பக்க தோற்றம் மற்றும் மேல் பக்க தோற்றம் ஆகியவற்றை முறையே பக்கவாட்டு தளம் அல்லது ப்ரொபைல் தளம் செங்குத்து தளம் மற்றும் கிடைமட்ட தளம் ஆகியவற்றில் பெறுகிறோம் இவ்வாறு நாம் செய்யும் பொழுது அந்த பொருளை பற்றிய முழு தகவலையும் அறியலாம் இந்தப் பொருளின் ஏறியத்தை தாளில் பெறும் பொழுது அங்கு இருக்கும் கோடுகள் மற்றும் புள்ளிகளுக்கு வெவ்வேறு விதமான குறியீடுகளை பயன்படுத்தலாம் தோற்றத்தை பொறுத்து அதன் குறியீடுகள் குறிக்கப்படுகின்றன உதாரணமாக பொருளின் மேற்புற தோற்றம் பொதுவாக கிடைமட்ட தளத்தின் மீது பெறப்படுகிறது இந்தக் கோடுகள் மற்றும் புள்ளிகளை a b c d அல்லது 123 என்று பெயர் குறிக்கலாம் ஒருவேளை இது ஒரு கோடாக இருந்தால் அது a b அல்லது p q என்று சிறிய ஆங்கில எழுத்துக்கள் மூலம் குறிக்கப்படுகிறது புள்ளிகள் அனைத்தும் a போல ஒரே ஒரு சிறிய ஆங்கில எழுத்து மூலமும் அல்லது ஒரு கோடானது ab என்ற இரண்டு சிறிய ஆங்கில எழுத்துக்கள் மூலம் குறிக்கப்படுகிறது ஒருவேளை இது முன்பக்க தோற்றமாக இருந்தால் அது செங்குத்து தளத்தில் பெறப்படுகிறது அதற்கு முன்பு போலவே ஒரு சிறிய ஆங்கில எழுத்துடன் ஒரு கோடு சேர்த்து பயன்படுத்தப்படுகிறது அதாவது புள்ளியாக இருந்தால் a' என்றும் கோடாக இருந்தால் a'b' என்றும் குறிக்கப்படுகிறது a' b' அல்லது a' என்ற ஒரு குறியீடு முன்பக்க தோற்றத்தை குறிக்கிறது ஒருவேளை அதில் அந்த கோடு இல்லை என்றால் அது மேல் பக்க தோற்றத்தைக் குறிக்கும் ஒருவேளை அது பக்கவாட்டு தோற்றமாக இருந்தால் அங்கு இரண்டு மேற்கோள் குறியீடுகளை பயன்படுத்துவோம் அதாவது அதே ஆங்கில சிறிய எழுத்துக்கள் அதனுடன் இரண்டு மேற்கோள் குறியீடுகள் பக்கவாட்டு தோற்றத்தை குறிக்கிறது உதாரணமாக ஒரு பொருளின் குறியீடுகள் abcd என்று இருந்தால் அது மேல் பக்க தோற்றத்தைக் குறிக்கிறது ஒருவேளை a' b' c' d' என்று இருந்தால் அது முன்பக்க தோற்றத்தையும் இரண்டு மேற்கோள்களோடு இருந்தால் அது பக்கவாட்டு தோற்றத்தையும் குறிக்கிறது எழுத்துக்களுக்கு பதிலாக நாம் எண்களையும் பயன்படுத்தலாம் வரப்போகும் வகுப்புகளில் அடிக்கடி நாம் மேலே மற்றும் கீழே முன் மற்றும் பின் போன்ற வார்த்தைகளை உபயோகிப்போம் கிடைமட்ட தளத்தை பொறுத்து மேலே மற்றும் கீழே என்று கூறுவோம் கிடைமட்ட தளத்திற்கு மேலே மற்றும் கீழே என்பது அந்தப் பொருளின் நிலையை குறிக்கிறது முன் என்பது அந்த பொருளானது செங்குத்து தளத்தில் இருந்து எவ்வளவு தூரம் முன்னாடி உள்ளது என்பதை குறிக்கும் அதேபோல் பின் என்பது அந்த பொருளானது செங்குத்து தளத்தில் இருந்து எவ்வளவு தூரம் பின்னாடி உள்ளது என்பதைக் குறிக்கும் இவை நாம் பயன்படுத்தும் நிலையான சொற்களாகும் இது ஒரு பொருளானது செங்குத்து தளத்தை அல்லது கிடைமட்ட தளத்தை பொறுத்து இருப்பதை குறிக்கிறது எந்தவொரு படத்தையும் விவரிப்பதற்கு ஒட்டுமொத்த பார்வையில் நாம் ஏறியத்தை பயன்படுத்துகிறோம் இது இரண்டு விதமாக பிரிக்கப்படுகிறது ஒன்று இணை ஏறியம் மற்றொன்று குவி ஏறியம் குவி எறியத்தில் பொருளானது சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ தோன்றும் ஏனென்றால் இந்த அனைத்து புள்ளிகளும் ஒரு தளத்தின் குவியும் உதாரணமாக ஒரு செவ்வகம் இருந்தால் அது ஒரு தளத்தில் குவிக்கப்படும் பொழுது அதன் முனை புள்ளிகள் அனைத்தும் ஒரே ஒரு புள்ளியாக குவிக்கப்படும் இதுபோன்ற ஒரு தளத்தை உருவாக்கும் பொழுது முறையான அளவீடுகள் மூலம் அந்த பொருளானது மிக சிறியதாகவோ அல்லது மிக பெரியதாகவோ தோன்றும் மற்றொன்று இணை ஏறியம் ஆகும் இதில் பொருளின் அளவு அரிதாகவே மாறுகிறது பொதுவாக குவியும் வரைபடங்கள் முழு உளக்காட்சிக்கு பயன்படுகிறது அதை பின்னால் வரப்போகும் வகுப்புகளில் நாம் கற்கலாம் இணை ஏறியமானது பொதுவாகவே பொறியியல் வரைபட பாடங்களிலும் ஒரு இயந்திரத்தை வடிவமைக்கும் படங்களிலும் பயன்படுத்துகிறோம் இவை இரண்டு வகைப்படும் ஒன்று செங்குத்தெறியம் மற்றொன்று சாய்ந்த ஏறியம் இந்த செங்குத்தெறியம் மேலும் இரண்டாக பிரிக்கப்படுகிறது ஒன்று பல தோற்ற எறியம் மற்றொன்று ஆக்சோனோமெட்ரிக் எறியம் ஆகும் இந்த பல தோற்ற எறியத்தில் முன்பக்கத் தோற்றம் மேல் பக்க தோற்றம் மற்றும் பக்கவாட்டு தோற்றம் ஆகியவை கொண்டிருக்கும் இவ்வாறாகவே ஒரு பொருளின் தோற்றங்கள் இரண்டு தளங்களில் காட்டப்படுகின்றன ஆக்சோனோமெட்ரிக் எறியம் மற்றும் சாய்ந்த எறியங்களில் முழுமையான பொருள் காண்பிக்கப்படும் ஆனால் அது ஒரு சித்திர வரைபடமாக இருக்கும் பொருளானது சற்று வளைந்து இருக்கலாம் அதனால் பொருள் குறித்த முழு தகவலையும் நாம் பெறாமல் போகலாம் பல தோற்ற எறியத்தில் முன் பக்கம் மேல் பக்கம் பக்கவாட்டு தோற்றம் பின்பக்கத் தோற்றம் போன்ற பல தோற்றங்கள் கிடைக்கும் எனவே செங்குத்தெறியத்தில் முக்கியமாக பல தோற்ற எறியத்தில் ஒரு பொருள் முழுவதுமாக தெரியும் இந்த முழு பாடத்திலும் பல தோற்ற எறிய வரைபடங்களில் முக்கியமாக கவனம் செலுத்துவோம் எனவே ஒரு படத்தை குறிக்க எந்த எறியம் நல்லது இந்த வரைபடங்களின் வெவ்வேறு கண்ணோட்டங்களை பார்ப்போம் குறிப்பாக எறியம் உதாரணமாக இங்கே ஒரு பல தோற்ற எறியம் ஒரு சித்திர வரைபடம் மற்றும் ஒரு முழு உளக்காட்சி ஆகியவை ஒப்பிடப்படுகின்றன பல தோற்ற எறியத்தில் கிடைமட்ட தளம் செங்குத்து தளம் பக்கவாட்டு தளம் போன்றவற்றில் நமக்கு வெவ்வேறு விதமான தோற்றங்கள் கிடைக்கின்றன சித்திர வரைபடத்தில் ஒரு பொருளின் 3 பக்கங்களும் ஒரே தோற்றத்தில் காட்டப்படுகின்றன 3 பக்கங்களும் தனித்தனியாக காட்டாமல் ஒரே படத்தில் காட்டப்படும் உதாரணமாக மேற்கண்ட படத்தில் இந்த மூன்று பக்கங்களும் ஒரே படத்தில் இருப்பதை நீங்கள் காணலாம் இதை நாம் வரைபட தாளில் வரையும் பொழுது இது சற்று சாய்ந்து இருக்கும் மேற்பரப்பில் அந்த பொருளானது உண்மையில் செவ்வக வடிவில் இருக்கும் ஆனால் வரைபட தாளில் வரையும் பொழுது அது இணைகரம் போன்று இருக்கும் இந்த சித்திர வரைபடத்திலிருந்து இயற்கையாகவே இந்த மாதிரியான விஷயங்கள் வெளிவருகின்றன ஐசோமெட்ரிக் வரைபடம் என்பதும் ஒரு வகையான சித்திர வரைபடமாகும் ஆனால் இது 3 கோடுகளை அடிப்படையாக கொண்டது அவற்றை நாம் ஐசோமெட்ரிக் அச்சுகள் என்று அழைக்கிறோம் அதில் ஒன்று செங்குத்து கோடு ஆகும் மற்ற இரண்டும் 30 ° கோணத்தில் இருபுறமும் இருக்கும் இவ்வாறாக ஒரு செங்குத்து கோடு மற்றும் 30 ° கோணத்தில் இருபுறமும் இரு கோடுகள் கொண்ட அமைப்பு ஐசோமெட்ரிக் வரைபடம் ஆகும் இந்த செங்குத்து மற்றும் மற்ற இரண்டு சாய்ந்த கோடுகள் சந்திக்கும் புள்ளியானது அந்த சதுர பெட்டகத்தின் கீழ் முன் முனையில் இருக்கும் இந்த சித்திர வரைபடங்களை பற்றி மேலும் குறிப்பாக ஐசோமெட்ரிக் வரைபடங்கள் செங்குத்தெறியம் போன்றவற்றை இரண்டாவது தொகுதியில் நாம் கற்போம் பல தோற்ற எறிய வரைபடத்தில் பொருளின் முழுமையான விவரங்களை துல்லியமாக காட்டுகிறது நாம் எந்த விவரங்களையும் இழக்க போவதில்லை அதை பார்க்கும்போது எந்தவொரு மாறுபாட்டையும் உருவாக்கப் போவதில்லை உங்கள் முன்னால் இருக்கும் திரையை நீங்கள் உற்றுநோக்கும் போது அது செவ்வக வடிவில் இருக்கும் ஆனால் அதை பக்கவாட்டிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு இணைகரம் போன்று காட்சியளிக்கும் பல தோற்ற எறிய வரைபடத்தில் நீளம் அகலம் என்ன உயரம் என்ன இந்த வகையான விஷயங்களை எந்தவொரு மாறுபட்ட சிக்கல்களையும் செய்யாமல் நேராகக் குறிக்கலாம் எனவே இது துல்லியமாக முழுமையான பொருள் விவரங்களையும் வடிவத்தையும் அளவையும் தருகிறது சித்திர வரைபடம் நமக்கு நேரடியாக பொருளின் காட்சிப்படுத்தலை தருகிறது பரிமாணங்கள் மற்ற விஷயங்கள் குறைந்தது 2D தாள்களில் சற்று வளைந்திருந்தாலும் அது அந்த பொருளின் காட்சிப்படுத்தலை நமக்கு வழங்குகிறது முழு உளக்காட்சி வரைபடத்தை பொறுத்தவரை நம் கண்கள் உணர்ந்ததைப் போலவே பொருள் தோன்றுகிறது சற்றே சாய்ந்திருக்கும் ஒரு பொருளை நாம் பார்த்தால் அது நம் கண்களில் எப்படி உணர்கிறதோ அதை போன்ற ஒத்த வரைபடத்தை பெற நாம் முன்னோக்கு முழு உளக்காட்சி வரைபடத்துடன் செல்கிறோம் பல தோற்ற எறிய வரைபடங்களை உருவாக்க சிறிது திறன் தேவைப்படுகிறது அதாவது பொருளை தாளில் காட்சிப்படுத்துவதற்காக சிறிது பயிற்சி தேவைப்படுகிறது சித்திர வரைபடத்தில் முக்கிய ஆட்சேபனை என்னவென்றால் அதில் வடிவ மாற்றம் மற்றும் கோண விலகல் நிகழ்கிறது எனவே அதனுடைய நன்மைகள் பச்சை வண்ண புள்ளிகளிலும் தீமைகள் அல்லது சிக்கல்கள் சிவப்பு வண்ண புள்ளிகளிலும் காட்டப்படுகின்றன எனவே பல தோற்ற எறிய வரைபடங்களை எப்போதுமே நாம் பார்க்கும் பொருளை ஒரு தாளில் வெவ்வேறு தோற்றங்களில் காட்சிப்படுத்துவதற்கு சிறிது உள்ளீடு தேவைப்படுகிறது சித்திர வரைபடத்தில் சாய்ந்த திசையில் வட்டத்தை பார்த்தோமேயானால் அது ஒரு நீள்வட்டம் போல தோன்றக்கூடும் அதைப்போலவே ஒரு செவ்வகம் இணைகரம் போன்று காட்சியளிக்கும் செங்கோணங்கள் அனைத்தும் விரிகோணம் போன்று தோன்றும் இந்த வகையான சிக்கல்கள் சித்திர வரைபடத்தில் வருகிறது முழு உளக்காட்சி வரைபடத்தை பொறுத்தவரை வரைபடத்தாளில் உருவாக்குவது சற்றே சிரமமாகும் ஏனென்றால் அதன் அளவு மற்றும் வடிவ சிதைவுகள் நடக்கும் உதாரணமாக நாம் சைக்கிள் அல்லது காரை ஓட்டுகிறோம் என்று எடுத்துக் கொண்டால் சாலை ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு இணையான கோடுகளாக இருக்க வேண்டும் இவை குறைந்தபட்சம் அந்த சாலையின் ஒருபோதும் முடிவடையாத கோடுகள் ஆகும் ஆனால் நீங்கள் அந்த சாலையை புகைப்படம் எடுக்கும் போது அல்லது அதை இந்த முழு உளக்காட்சி வரைபடத்தின் மூலம் பார்க்கும்போது இந்த இரண்டு கோடுகளும் ஒன்றையொன்று சந்திப்பது போல தெரிகிறது எனவே அந்த சாலையின் அகலத்தில் ஒரு விலகல் ஏற்படுகிறது இதை ஒரு வரைபடத்தாளில் காட்சிப்படுத்தும் பொழுது அந்த சாலை ஆனது ஒரு புள்ளியில் குவிக்கப்படுவது போன்று தெரியும் எனவே முழு உளக்காட்சி வரைபடத்தில் இந்த மாதிரியான சிக்கல்கள் உள்ளன ஒரு பொருளின் ஏறியத்தில் அதனுடைய வெவ்வேறு தோற்ற அமைப்புகள் வெவ்வேறு தளங்களில் வடிவம் அளவு என்ற விவரங்கள் வரையறுக்கப்படுகின்றன இங்கு முக்கியமாக இரண்டு தளங்கள் பயன்படுத்தப்படுகின்றது அதில் ஒன்று செங்குத்து தளம் மற்றொன்று கிடைமட்ட தளம் திசையைப் பொறுத்து அதாவது x அச்சில் கிடைமட்ட தளம் இருந்தால் y அச்சில் செங்குத்து தளம் இருக்கும் மற்றொன்று ப்ரோபைல் தளம் ஆகும் இதில் ஒரு பொருளின் ஏதாவது ஒரு பக்கவாட்டுத் தோற்றத்தில் இருக்கும் இவை கூடுதல் தகவல்கள் ஆகும் முதன்மையான அல்லது முக்கியமான தளங்கள் செங்குத்து மற்றும் கிடைமட்ட தளங்களாகும் பக்கவாட்டு தளங்கள் எப்பொழுதுமே ப்ரோபைல் தளங்கள் ஆகும் மற்ற தளங்கள் துணை தளங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவை செங்குத்து துணை தளங்கள் சாய்ந்த துணை தளங்கள் மற்றும் ப்ரோபைல் தளங்கள் ஆகும் உதாரணமாக இந்த துணை தளங்களை பற்றி பார்க்கலாம் இங்கே உள்ள கிடைமட்ட மற்றும் செங்குத்து தளங்கள் எப்பொழுதுமே நிலையானவை இப்பொழுது கிடைமட்ட அல்லது செங்குத்து தளத்திற்கு சாய்வாக மற்றொரு தளத்தை எடுத்துக் கொள்வோம் அவ்வாறான ஒரு தளம் மெஜந்தா நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது படத்தில் காட்டப்பட்டுள்ள இந்த துணை தளமானது கிடைமட்ட தளத்திற்கு செங்குத்தாக உள்ளது அதே நேரத்தில் செங்குத்து தளத்திற்கு 𝛳 கோணத்தில் உள்ளது இதை இன்னும் விரிவாகப் பார்த்தோமேயானால் இந்த செங்குத்து துணை தளமானது கிடைமட்ட தளத்திற்கு செங்குத்தாக உள்ளது உதாரணமாக அதை நாம் தாளில் வரைவோம் நாம் எடுத்துக் கொண்ட தாளானது கிடைமட்ட தளமாகவும் அதற்கு செங்குத்தாக உள்ள மற்றொரு தாளானது செங்குத்து தளம் என்றும் அழைக்கப்படும் இந்த செங்குத்து தளமானது கிடைமட்ட தளத்துடன் 90° கோணத்தில் உள்ளது இப்போது மற்றொரு துணை தளத்தை வரைய வேண்டுமானால் உதாரணமாக படத்தில் காட்டியுள்ளவாறு ஜாமென்ட்ரி பாக்ஸ் எடுத்துக் கொள்க அது கிடைமட்ட தளத்துடன் 90° கோணத்தில் உள்ளது நாம் மற்றொரு துணை தளத்தை வரைய முடியும் அது கிடைமட்ட தளத்திற்கு செங்குத்தாகவும் செங்குத்து தளத்திற்கு சற்று சாய்ந்தும் இருக்கும் எனவே விளக்கக்காட்சிக்கு மீண்டும் செல்வோம் இதேபோல் கிடைமட்ட தளத்தை பொறுத்து கோணத்தை கொண்ட மேலும் ஒரு துணை தளத்தை உருவாக்க முடியும் இங்கே உள்ள கிடைமட்ட மற்றும் செங்குத்து தளங்கள் எப்பொழுதுமே நிலையானவை இன்னும் ஒரு தளத்தை நாம் உருவாக்க போகிறோம் அதற்கு சாய்ந்த துணை தளம் என்று பெயர் செங்குத்து துணை தளமும் சாய்வாக உள்ளது ஆனால் இங்கு செங்குத்து தளமும் சாய்ந்தது நாம் பயன்படுத்தும் குறியீடுகள் என்னவென்றால் துணை செங்குத்து தளம் எப்போதும் கிடைமட்ட தளத்துடன் 90 டிகிரி கோணத்தில் இருக்கும் மற்றொன்று சாய்ந்த துணை தளமாகும் எனவே செங்குத்து என்ற வார்த்தையை நாம் தவிர்த்து விடுவோம் ஏனென்றால் இது செங்குத்தாக இல்லை இது கிடைமட்ட தளத்துடன் β என்ற கோணத்தில் உள்ளது இதையும் நாம் சாய்ந்த துணை தளம் என்றே அழைக்கிறோம் மற்றொன்று ப்ரொபைல் தளம் கிடைமட்ட தளம் செங்குத்து தளம் என்று அழைக்கப்படுகிறது கிடைமட்ட மற்றும் செங்குத்து தளம் ஆகிய இரண்டிற்கும் செங்குத்தான ஒரு தளத்தை எடுத்துக் கொள்க அதனுடைய கோணத்தை அளந்தால் அது 90 டிகிரியாக இருக்கும் அத்தகைய தளம் ப்ரொபைல் தளம் என்று அழைக்கப்படும் இந்த ப்ரொபைல் தளம் கிடைமட்ட தளத்துடன் β கோணத்தை உருவாக்குகிறது இது சாய்ந்த துணை தளம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ப்ரொபைல் தளம் செங்குத்து தளத்தை நோக்கி θ கோணம் சாய்க்கப்பட்டால் அது செங்குத்து துணை தளம் எனப்படும் இவை சிறப்பு தளங்கள் ஆகும் எனவே இந்த கோட்டிலிருந்து முக்கியமான தளங்கள் இரண்டாக பிரிக்கப்படுகிறது ஒன்று முதன்மை தளம் மற்றொன்று துணை தளம் முதன்மையாக உள்ள கிடைமட்ட மற்றும் செங்குத்து தளங்கள் எப்பொழுதும் நிலையானவை இந்த துணை தளங்கள் ஒரு பொருளின் கூடுதல் அம்சங்களான அதனுடைய சிக்கலான வடிவமைப்பு பக்கவாட்டில் இருந்து பார்க்கும்போது அது எவ்வாறு தெரியும் அதனுடைய வடிவத்தில் ஏதேனும் குறைகள் இருக்கிறதா போன்ற மற்ற சில விவரங்களையும் சாய்ந்த துணை தளங்கள் அல்லது செங்குத்து துணை தளங்கள் மூலம் அறியலாம் இந்த துணை தளங்களை எவ்வாறு உருவாக்குவது அதை பெறுவதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய காட்சிகளைப் பார்ப்போம் செங்குத்து அல்லது கிடைமட்ட தளத்திலிருந்து ஒருவேளை கிடைமட்ட தளத்திற்கு இணையாக உள்ள தளத்தை 90 டிகிரி கீழ் நோக்கிய திசையில் சுற்றுவதாக எடுத்துக் கொள்க படத்தில் காட்டியுள்ளவாறு அந்த கிடைமட்ட தளத்தை எடுத்துக் கொள்வோம் ஒருவேளை இங்கே ஒரு பொருள் இருக்கலாம் அந்தப் பொருளின் எறியமானது கிடைமட்ட தளத்தில் பதியப்படுகிறது அந்த கிடைமட்ட தளத்தை 90 டிகிரி சுற்றுவதன் மூலம் நாம் அதனுடைய மேற்புற தோற்றத்தை இதில் பெறலாம் செங்குத்தெறியம் எப்பொழுதுமே செங்குத்து தளத்தில் இருக்கும் அதனால்தான் அதில் நாம் முன் புறத்தோற்றத்தை பெறுகிறோம் மேற்கூறியவாறு அதனுடைய மாதிரி மேற்புறத் தோற்றத்தை நாம் பெறலாம் ப்ரொபைல் தளத்தில் அதனுடைய தளத்தை பெற்று அந்த தளத்தை 90 டிகிரி சுற்ற வேண்டும் எனவே இதில் நாம் பெறவிருக்கும் தளம் எதுவாக இருந்தாலும் அது ஒரு பக்கவாட்டு காட்சி ஆகும் அதில் மேலும் சில விபரங்களை நாம் பார்க்கலாம் உதாரணமாக கிடைமட்ட தளத்தில் ஒரு பொருளின் எறியம் பெறப்பட்ட பிறகு அதை 90 டிகிரி கீழ் நோக்கி சுற்றும் பொழுது இந்த கிடைமட்ட தளமானது வரைபடத்தாளின் மீது இருக்கும் ஏனென்றால் ஒரு முப்பரிமாண பொருளை வரைபடத்தாளில் பெறுவது கடினம் அது நமக்கு முழுமையான தகவல்களை வழங்காது அதற்கு பதிலாக அந்த மொத்த பொருளின் விவரத்தை செங்குத்து தளம் கிடைமட்ட தளம் ப்ரொபைல் தளத்தில் பெறலாம் அதன் பிறகு கிடைமட்ட தளத்தை கீழ்நோக்கி 90 டிகிரி சுற்றி அதை செங்குத்து தளமாக மாற்றி அந்த பொருளின் மேற்புற தோற்றத்தை கிடைமட்ட தளத்தில் நாம் பெறலாம் அதைப் போலவே ப்ரொபைல் தளத்தை 90 டிகிரி சுற்றி அந்தப் பொருளின் பக்கவாட்டு தோற்றத்தை பெறலாம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது அந்த பொருளின் இடது பக்க தோற்றம் ஆகும் இது பொருள் என்றால் வலது கை இடது கை போன்று இடது கை பக்கத்தில் இருந்து நாம் அதைப் பார்க்க முயற்சிக்கிறோம் எனவே அந்த தளத்தில் நாம் என்ன பெற போவது என்பது பொருளின் இடது பக்க தோற்றமாகும் இதைத்தான் இடது பக்க காட்சி என்று அழைக்கிறோம் நாம் பார்க்கப் போகும் இந்த திசையை நோக்கி முன்புற தோற்றம் உள்ளது மேலிருந்து நாம் பார்க்கும் மேற்புற தோற்றமானது கிடைமட்ட தளத்தில் பெறப்படுகிறது இரு பரிமாணம் கொண்ட ஒரு தாளில் கிடைமட்ட தளத்தை கிடை மட்டத்தில் காட்டுவது எளிதல்ல அதனால் நாம் அதை செங்குத்து தளத்திற்கு கீழே காட்டுகிறோம் இந்த தளங்களின் தகவல்களையெல்லாம் நம்மால் காட்ட முடிந்தால் அந்த மாதிரியான எறியம் முதல் கோணத் எறியம் என்று அழைக்கப்படுகிறது இதில் மேல் பகுதியில் பொருளின் முன்புற தோற்றமும் கீழ்ப்பகுதியில் மேல்புற தோற்றமும் வலது பக்கத்தில் இடதுபுற தோற்றமும் இருக்கும் மேலே செங்குத்து தளமும் கீழே கிடைமட்ட தளமும் பக்கவாட்டில் ப்ரொபைல் தளமும் இருந்தால் அதை நாம் முதல் கோணத் எறியம் என்று அழைக்கிறோம் அடுத்த வகுப்பில் வெவ்வேறு பொருட்களின் எறியத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பது பற்றி கற்கலாம்